டேட்டா அனலிடிக்ஸ் விரிவுரைகளுக்கு வரவேற்கிறேன் இந்த தொடர் விரிவுரைகளில் நான் உங்களுக்கு மாடல் பில்டிங் அறிமுகப்படுத்தப் போகிறேன் குறிப்பாக நான் லீனியர் டெக்னிக்கள் எனப்படும் டெக்னிக்களைப் பயன்படுத்தி லீனியர் மாடல்களை உருவாக்குவது பற்றி பேசுவேன் எனவே சில அடிப்படைக் கருத்துகளுடன் ஆரம்பிக்கலாம் கோரிலேஷன் என்ற கருத்தை நாம் அறிமுகப்படுத்தப் போகிறோம் இலக்கியத்தில் வரையறுக்கப்பட்டுள்ள பல்வேறு வகையான கோரிலேஷன் கோயபிசியன்ட்கள் நீங்கள் மாடல்களை உருவாக்கத் தொடங்குவதற்கு முன் செய்யக்கூடிய பூர்வாங்க சோதனைக்கு பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் நான் ரெஃரெஸ்ஸன் பற்றி குறிப்பாக லீனியர் ரெஃரெஸ்ஸன் பற்றி பேசுவேன் ரெஃரெஸ்ஸனின் அடிப்படைக் கருத்துக்களை அறிமுகப்படுத்துவேன் பின்னர் 2 வேறியபிள்கள் கொண்ட உதாரணத்தை எடுத்துக் கொள்வேன் அதற்கு முன்பு மல்டி லீனியர் ரெஃரெஸ்ஸனில் பல இன்புட் வேறியபிள்கள் மற்றும் ஒரு டிபெண்டன்ட் அவுட்புட் வேறியபிள் இருக்கும் இறுதியாக மாடலை உருவாக்கிய பிறகு மாடல் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது நாம் செய்த சில அனுமானங்களை எவ்வாறு சரிபார்க்கலாம் மற்றும் பலவற்றை மதிப்பீடு செய்ய விரும்புகிறோம் எனவே இது மற்றும் வேலிடேஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே முதலில் கோரிலேஷனிற்கு உரிய சில மெஸர்ஸ் பார்ப்போம் ஏற்கனவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படை விரிவுரைகளில் இதில் ஒன்றை நாம் பார்த்தோம் எனவே x மற்றும் y ஆகிய 2 வேறியபிள்கள் பற்றிய n அப்சர்வேஷன்களை கருத்தில் கொள்வோம் அவை xi yi வேறியபிள்களால் குறிக்கப்படுகிறது நாம் நிச்சயமாக சாம்பிள் மீன்ஸ் கணக்கிடலாம் நாம் இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல் பார்த்திருக்கிறோம் இது அனைத்து x வேல்யூகளின் கூட்டுத்தொகையை n ஆல் வகுக்கப்பட்டால் கிடைக்கும் x க்கு இது x̅ என்று குறிக்கப்படுகிறது அதேபோல் நாம் y இன் சாம்பிள் மீன்ஸ் கணக்கிட முடியும் அது y̅ என்று குறிக்கப்படுகிறது நாம் சாம்பிள் வேரியன்ஸ் கணக்கிட முடியும் இது மீன்ஸில் உள்ள தனிப்பட்ட வேல்யூகளின் சம் ஸ்கொயர் டிவியேஷன் அதாவது xi x̅2 இவற்றின் கூட்டுத்தொகை n அல்லது n 1 ஆல் வகுக்கப்பட்டால் கிடைக்கும் எனவே நம்மிடம் x மற்றும் y தொடர்புடைய Sxx மற்றும் Syy சாம்பிள் வேரியன்ஸ் உள்ளது நாம் கிராஸ் வேரியன்ஸ் Sxy வரையறுக்கலாம இதை கணக்கிட x̅ இலிருந்து xi இன் டிவியேஷன் மற்றும் y̅ இலிருந்து yi இன் டிவியேஷன் மற்றும் இதன் பெருக்குத் தொகை மேலும் அனைத்து வேல்யூகளின் கூட்டுத்தொகை எடுத்து n ஆல் வகுக்கிறோம் இந்த xi மற்றும் yi எக்ஸ்பிரிமெண்ட் நிலை ith எக்ஸ்பிரிமெண்ட்க்கு ஒத்ததாக இருப்பதை கவனிக்கவும் x மற்றும் y க்கான வேல்யூகளை நாம் பெற்றுள்ளோம் அதனால்தான் இந்த வேல்யூகளை நீங்கள் அமைத்த சில எக்ஸ்பிரிமெண்ட் நிலைமைகளுக்கு ஒத்ததாக கருதப்படும் எந்த வகையிலும் இந்த வேல்யூகளை கலக்க முடியாது எனவே நம்மிடம் நீங்கள் செய்த n எக்ஸ்பிரிமெண்ட் அப்சர்வேஷன்கள் உள்ளன இப்போது நாம் கோரிலேஷன் என்று அழைப்பதை டிபைன் செய்வோம் கோரிலேஷன் என்பது 2 வேறியபிள்கள் இடையேயான தொடர்பின் வலிமையைக் குறிக்கிறது நிச்சயமாக நீங்கள் வலுவான தொடர்பைக் கண்டால் ஒரு வேறியபிள் காரணம் என்று அர்த்தமல்ல மற்றொன்று வேறியபிள் அதன் விளைவு என்றும் கருத முடியாது ஏனெனில் அடிப்படையில் மூன்றாவது வேறியபிள் இந்த 2 வேறியபிளையும் தூண்டுகிறது போல் இருக்கக்கூடும் எனவே நீங்கள் கோரிலேஷன்களை மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் ஆனால் வேறியபிளில் ஒன்று ஒரு காரணம் என்றும் மற்றொன்று ஒரு விளைவு என்றும் கருத முடியாது நாம் உண்மையில் எண்ணியல் கணக்கீட்டைச் செய்வதற்கு முன்பு ஸ்கேட்டர் பிளாட் என்று அழைக்கப்படுவதைப் பயன்படுத்தி வேறியபிள்கள் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறதா என்பதைச் சரிபார்க்கலாம் இதற்கு முன் இதைச் செய்துள்ளோம் எனவே xi ஐ x ஆக்ஸிஸ் யிலும் yi ஐ y ஆக்ஸிஸ் யிலும் நாம் திட்டமிடலாம் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்களும் xi இன் மதிப்புகளை மேலும் இந்த பாயிண்ட்கள் எந்த குறிப்பிட்ட திசையை சார்ந்துள்ளது என்பதை நாம் காணலாம் எடுத்துக்காட்டாக இங்கே இடதுபுறத்தில் உள்ள படம் xi அதிகரிக்கும் போது yi அதிகரிக்கிறது என்பதைக் குறிக்கிறது இதில் ஒரு ட்ரெண்ட் இருப்பதாகத் தெரிகிறது குறிப்பாக ஒரு லீனியர் ட்ரெண்ட் உள்ளது என்று நாம் கூறலாம் ஏனெனில் xi yi ஐ அதிகரிக்கிறது அதிகரிப்பு ஒரு லீனியர் பாணியில் உள்ளது இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஏனெனில் xi அதிகரிக்கும் போது yi அதிகரிக்கிறது அடுத்த படத்தில் ஒரு நிகழ்வைக் காண்பிப்போம் xi அதிகரிக்கும் போது yi குறைகிறது மீண்டும் xi மற்றும் yi க்கு இடையில் ஒரு பாட்டர்ன் தொடர்பு இருப்பதாகத் தெரிகிறது இது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் அதேசமயம் மூன்றாவது படத்தை பார்த்தால் நாங்கள் கண்டறிந்த டேட்டா ஒன்றுக்கொன்று தாங்குவதில்லை என்று தெரிகிறது அதாவது yi வேல்யூகள் xi வேல்யூகளை எந்த குறிப்பிட்ட முறையிலும் சார்ந்து இருப்பதாக தெரியவில்லை xi அதிகரிக்கும் போது சில சந்தர்ப்பங்களில் yi அதிகரிக்கும் மற்றும் சில நேரங்களில் yi வேல்யூ குறைகிறது அதனால்தான் அது எல்லா இடங்களிலும் பரவுகிறது எனவே சிறிய அளவிலான கோரிலேஷன் இருக்கிறது அல்லது கோரிலேஷன் இல்லை என்று நாம் கூறலாம் இது பார்ப்பதற்கான ஒரு தரமான வழியாகும் இதை நாம் கணக்கிட முடியும் வேறியபிள் வகை மற்றும் நீங்கள் தேடும் அசோஷியேஷன் வகையைப் பொறுத்து பல மெஸர்ஸ் முன்மொழியப்பட்டுள்ளன எனவே பியர்சன் கோரிலேஷன்Pearson's correlation என்று அழைக்கப்படும் மிகவும் பொதுவான வகை கோரிலேஷன்களைப் பார்ப்போம் இங்கே நாங்கள் உங்களுடன் தொடங்கும்போது x மற்றும் y மாறிகளுக்கு n அப்சர்வேஷன்கள் உள்ளன மேலும் பியர்சன் கோரிலேஷன் கோயபிசியன்ட் rxy ஆல் குறிக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் ρxy ஆல் டிபைன் செய்யப்படுகிறது முன்பு நாம் செய்த அதே விஷயத்தை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்கிறோம் அதாவது x மற்றும் y க்கு இடையிலான கோவேரியன்ஸ் x இன் மற்றும் y இன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனால் வகுக்கப்படுகிறது x மற்றும் y ஆகியவற்றுக்கு இடையேயான கோவேரியன்ன்ஸை இந்த நியூமேரேட்டர் கணக்கிடலாம் இந்த முறையில் நாம் கோவேரியன்க்கான டெபினிஷனை விரிவுபடுத்தலாம் மேலும் இதை xi yi n இன் தடவை மீன்ஸை y இன் மீன்ஸ் உடன் பெருக்க வேண்டும் இது x மற்றும் y இன் கோவேரியன்ன்ஸை குறிக்கிறது மற்றும் டினாமினேட்டர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை குறிக்கிறது இந்த டினாமினேட்டர் வகுத்தலை நாம் நார்மலைஷேசன் என்று பார்க்கலாம் எனவே இந்த மேல் வேல்யூ இப்போது வரம்பிடப்பட்டுள்ளது Rxy 1 மற்றும் 1 க்கு இடையில் எந்த மதிப்பையும் எடுத்துக்கொள்கிறோம் என்பதைக் காட்டலாம் rxy 1 அருகில் வேல்யூவை எடுத்துக் கொண்டால்2 வேறியபிள்கள் நெகடிவ்லி கோரிலேடட் என்று நாங்கள் கூறுகிறோம் மறுபுறம் rxy 1 க்கு அருகில் வேல்யூ இருந்தால் 2 வேறியபிள்கள் பாசிடிவ்லி கோரிலேடட் என்று நாங்கள் கூறுகிறோம் rxy 0 க்கு அருகில் வேல்யூ இருந்தால் 2 வேறியபிள்கள் பாசிடிவ்லி கோரிலேடட் என்று நாங்கள் கூறுகிறோம் அது xi மற்றும் yi ஆகியவற்றுக்கு இடையே எந்த கோரிலேஷன் இல்லை என்பதைக் குறிக்கிறது இப்போது இதை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த கோரிலேஷன் பியர்சனின் கோரிலேஷன் உண்மையில் x மற்றும் y க்கு இடையில் ஒரு லீனியர் சார்பு உள்ளது என்று குறிக்க பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக y x இன் லீனியர் பன்க்ஷன் ஆக இருந்தால் கோரிலேஷன் கோயபிசியன்ட் அல்லது பியர்சனின் தொடர்பு கோரிலேஷன் கோயபிசியன்ட் y x உடன் கூடுகிறதா இல்லையா என்பதைப் பொருத்து 1 க்கு அருகிலேயோ அல்லது 1 க்கு அருகிலேயோ மாறிவிடும் ஒரு பிகர் இல் நாம் பார்த்தது போல ஒரு பாசிட்டிவ் கோரிலேஷன் y x உடன் கூடிக் கொண்டிருந்தால் கோரிலேஷன் கோயபிசியன்ட் 1 க்கு அருகில் இருக்கும் அல்லது குறைந்து கொண்டிருந்தால் கோரிலேஷன் கோயபிசியன்ட் 1 க்கு அருகில் இருக்கும் என்று நாங்கள் கூறுகிறோம் மறுபுறம் கோரிலேஷன் கோயபிசியன்ட் 0 க்கு அருகில் இருந்தால் அப்போது நாம் முடிவுக்கு வரக்கூடியது y மற்றும் x க்கு இடையில் லீனியர் ரிலேஷன்ஷிப் இல்லை ஆனால் ஒருவேளை நான் லீனியர் அசோஷியேஷன் இருக்கலாம் எனவே சிறிது நேரம் கழித்து இதைப் பார்ப்போம் இது டிபைன் செய்யப்பட்ட விதத்தில் ரேங்க் வேறியபிள் என்று பொருள்படும் ஆர்டினல் வேறியபிள் ஆகியவற்றிலும் இதைப் பயன்படுத்த முடியாது எனவே உங்களிடம் 0 முதல் 10 என்ற அளவில் உங்கள் அளவைக் குறிப்பிட்டுள்ள ஒரு வேறியபிள் உங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அந்த வகையான வேறியபிள்கள் பொதுவாக நீங்கள் ஒரு பியர்சன் கோரிலேஷன்களைப் பயன்படுத்துவதில்லை என்று நிச்சயமாக சொல்லலாம் வேறு வகையான கோரிலேஷன் கோயபிசியன்ட்கள் ரேங்க் அல்லது ஆர்டர் செய்யப்பட்ட வேறியபிள்கள் அல்லது ஆர்டினல் வேறியபிள்கள் போன்றவைகளுக்கு உள்ளது பொதுவாக y மற்றும் x க்கு இடையிலான கோரிலேஷன் கோயபிசியன்ட் இன் நல்ல மதிப்பீட்டைப் பெற உங்களுக்கு குறைந்தபட்சம் 20 30 பாயிண்ட்கள் தேவை என்று பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது பின்னர் உங்கள் சாம்பிள் மீன்ஸ் அல்லது சாம்பிள் வேரியன்ஸ் அல்லது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போன்றவை அதை மதிப்பீடு செய்ய உள்ளது அவுட்லையெர்ஸ் இருந்தால் ஒரு மோசமான டேட்டா பாயிண்ட் இருந்தால் அல்லது எக்ஸ்பெரிமெண்ட் ரீதியாக உங்களுக்குத் தெரிந்த தவறாக ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ள எக்ஸ்பெரிமெண்ட் பாயின்ட் இருந்தால் அவை கோரிலேஷன் கோயபிசியன்ட் இன் தவறான வேல்யூகளுக்கு வழிவகுக்கும் எனவே நாம் முன்னர் பார்த்த சாம்பிள் மீன்ஸ் மற்றும் சாம்பிள் வேரியன்ஸ் போல அவுட்லையெர்ஸ் வலுவானதல்ல எனவே சில மாதிரி எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இது மிகவும் பிரபலமான அன்ஸ்காம்பின்Anscombe's டேட்டா செட் ஆகும் இங்கே ஒவ்வொன்றிற்கும் 11 டேட்டா பாயிண்ட்கள் உள்ளன அவற்றில் 4 டேட்டா செட்கள் உள்ளன அவற்றில் 3 ஐ மட்டுமே நான் காட்டியுள்ளேன் அவற்றில் ஒவ்வொன்றும் xi மற்றும் yi உடன் தொடர்புடைய 11 டேட்டா பாயிண்ட்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன முதலாவதாக நீங்கள் ஸ்கேட்டர் பிளாட் செய்தால் முதல் டேட்டாவில் y மற்றும் x க்கு இடையே லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக நீங்கள் காண்பீர்கள் இரண்டாவது டேட்டாவில் இந்த படத்தை பார்த்தால் x மற்றும் y க்கு இடையில் ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக நீங்கள் முடிவு செய்யலாம் மற்றும் மூன்றாவது டேட்டாவில் ஒரு டேட்டா தவிர அனைத்து டேட்டா பாயிண்ட்களுக்கும் சரியான லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும் என்று நீங்கள் சொல்ல முடியும் சுட்டிக்காட்டப்பட்ட அந்த டேட்டா ஒரு அவுட்லையெர் எனவே அது அந்த லயனிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் எனவே இந்த டேட்டா செட் ஒவ்வொன்றிற்கும் நான் பியர்சனின் கணக்கீட்டான பியர்சனின் கோரிலேஷன் கோயபிசியன்ட்டை பயன்படுத்தினால் நீங்கள் உண்மையில் முதல் டேட்டா செட் அல்லது இரண்டாவது டேட்டா செட் அல்லது மூன்றாவது டேட்டா செட் உபயோகிக்கிறீர்களா என்பது முக்கியமல்ல அது இடெண்டிகல் ஆக இருப்பதைக் காண்கிறோம் உண்மையில் நான்காவது டேட்டா செட்டில் x க்கும் y க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை இருந்தாலும் அவை ஒரே கோரிலேஷன் கோயபிசியன்ட் கொண்டதாக மாறிவிடும் எனவே இது சுட்டிக்காட்டுவது என்னவென்றால் நாம் பியர்சனின் கோரிலேஷன் பயன்படுத்தினால் இந்த விஷயத்தில் 1 ஒன்று க்கு நெருக்கமான ஹை கோரிலேஷன் கோயபிசியன்ட் இருப்பதைக் காண்போம் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக உடனடியாக நீங்கள் முடிவு செய்ய முடியாது எடுத்துக்காட்டாக இது ஒரு நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் ஆனாலும் இன்னும் அதிக வேல்யூக்கு வழிவகுக்கிறது எனவே x மற்றும் y க்கு இடையில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது பியர்சனின் கோரிலேஷன் கோயபிசியன்ட்டை அதிகமாகும் ஒரு வழி என்று உறுதிப்படுத்தப்படவில்லை நான் அதிகமாக என்று சொல்லும்போது அது 1 அல்லது 1 ஆக இருக்கலாம் ஆனால் x மற்றும் y க்கு இடையில் நான் லீனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் அது அதிகமாக இருக்கலாம் அல்லது அது குறைவாக இருக்கலாம் இதை விளக்கி காண்பிக்க சில டேட்டா செட்களைக் காண்போம் இங்கே 3 எடுத்துக்காட்டுகள் உள்ளன முதல் எடுத்துக்காட்டில் 125 சம இடைவெளி உள்ள x க்கு 0 மற்றும் 2π க்கு இடையில் உள்ள வேல்யூகளை எடுத்துள்ளேன் உண்மையில் y ஐ x இன் cos ஆக கணக்கிட்டுள்ளேன் எனவே இது y மற்றும் x க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் சைனூசாய்டல் ரிலேஷன்ஷிப் ஆகும் எனவே இந்த டேட்டா செட்டில் பியர்சனின் கோரிலேஷன் கோயபிசியன்ட் உபயோகித்து கோரிலேஷன் கோயபிசியன்ட் கணக்கிட்டால் 0 க்கு அருகில் மிக குறைந்த மதிப்பைப் பெறுவீர்கள் இது x மற்றும் y க்கு இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்பதைக் குறிக்கும் ஆனால் தெளிவாக ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ளது ஏனெனில் அது நான்லீனியர் ஆக இருக்கும் உண்மையில் இது x 0 மற்றும் π2 க்கு இடையில் இருக்கும் போது பாயிண்ட்கள் 0 லயனிற்கு மேலே இருக்கும் எனவே அது சிம்மெட்ரிக் ஆக இருக்கும் x π2 மற்றும் π க்கு இடையில் இருக்கும்போதும் π மற்றும் 3π2 க்கு இடையில் இருக்கும்போதும் 3π2 மற்றும் 2π க்கு இடையில் இருக்கும்போதும் அவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று ரத்துசெய்ததாகத் தெரிகிறது இறுதியாக அவை உங்களுக்கு ஒரு மிகச் சிறிய கோரிலேஷன் கோயபிசியன்ட் கொடுக்கும் இது x மற்றும் y க்கு இடையில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை என்பதைக் குறிக்கவில்லை இதிலிருந்து நீங்கள் முடிவுக்கு வரக்கூடியது x மற்றும் y க்கு இடையில் நான்லீனியர் ரிலேஷன்ஷிப் இல்லை இதேபோல் இந்த நான்லீனியர் கேஸான yx2 ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன் இங்கே நான் x க்கு 0 மற்றும் 20 க்கு இடையில் 0 5 சமமான இடைவெளி உடன் ஒவ்வொரு 40 பாயிண்டுகளையும் தேர்ந்தெடுத்துள்ளேன் நான் yx2 ஐ கணக்கிட்டு பின்னர் இந்த xy டேட்டாவுக்கு பியர்சனின் கோரிலேஷன் கணக்கிடுவேன் X மற்றும் y க்கு இடையில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பதாக நீங்கள் உடனடியாக முடிவு செய்ய முடியாத மிக அதிகமான அப்போ வேல்யூவை என்று நீங்கள் காண்கிறீர்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதாக மட்டுமே நீங்கள் கூற முடியும் ஒருவேளை அது லீனியர் ஆக இருக்கலாம் அல்லது நான்லீனியர் ஆக இருக்கலாம் இதை மேலும் நாம் ஆராய வேண்டும் இது 0 க்கு அருகில் இருந்தால் லீனியர் ரிலேஷன்ஷிப் இல்லை என்று நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த விஷயத்தில் அது மிக அதிகமாக உள்ளது எனவே சில அசோஷியேஷன் உள்ளது ஆனால் அந்த அசோஷியேஷனை வைத்து இது லீனியர் என்று நீங்கள் நிச்சயமான முடிவுக்கு வர முடியாது அது நான்லீனியர் ஆகவும் இருக்கலாம் மறுபுறம் எனது x டேட்டாவை 10 மற்றும் 10 க்கு இடையில் சிம்மெட்ரிக் ஆக இருந்தால் 10 முதல் 0 இடையில் நான் தேர்ந்தெடுத்தால் yx2 பாசிட்டிவ் வேல்யூகள் கொண்டிருக்கும் 0 மற்றும் 10 க்கு இடையில் இருந்தால் yx2 மறுபடியும் பாசிட்டிவ் வேல்யூகள் கொண்டிருக்கும் மேலும் x பாசிட்டிவ் என்றாலும் y பாசிட்டிவ் என்றாலும் அவை நெகட்டிவ் வேல்யூகளுக்கு இடையில் இருந்தாலும் xy இன்னும் பாசிட்டிவ் ஆக இருக்கும் எனவே இவை ஒன்றுக்கொன்று சரியாக ரத்து செய்யப்பட்டு y மற்றும் x க்கு இடையில் ஒரு நான்லீனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த விஷயத்தில் கோரிலேஷன் கோயபிசியன்ட் 0 என்று மாறும் எனவே நாம் சொல்வதெல்லாம் என்னவென்றால் y மற்றும் x க்கு இடையில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தால் பியர்சனின் கோரிலேஷன் கோயபிசியன்ட் 1 அல்லது 1 க்கு நெருக்கமாக இருக்கும் மறுபுறம் இது 0 க்கு அருகில் இருந்தால் y மற்றும் x க்கு இடையிலான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நிராகரிக்க முடியாது இதேபோல் ஒரு வேல்யூ அதிகமாக இருந்தால் அந்த வேல்யூவை பார்த்து y மற்றும் x க்கு இடையில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக உள்ளது என்று நாம் முடிவு செய்ய முடியாது y மற்றும் x க்கு இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்பதாக மட்டுமே நீங்கள் கூற முடியும் எனவே உண்மையில் பிற தொடர்பு கோரிலேஷன் கோயபிசியன்ட்களை நாம் பார்க்கவேண்டும் பியர்சனின் கோரிலேஷன் கோயபிசியன்ட் நாம் ரேங்க் மற்றும் ஆர்டினல் வேறியபிள்களுக்கு பயன்படுத்த முடியாது அவை ரியல் வேல்யூ வேறியபிள்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் எனவே ஆர்டினல் வேறியபிள்கள் கூட பயன்படுத்தக்கூடிய பிற கோரிலேஷன் கோயபிசியன்ட்களைப் பார்ப்போம் இப்போது இங்கே 2 வேறியபிள்கள் இடையேயான அசோஷியேஷன் டிகிரி மட்டுமே மீண்டும் பார்க்கிறோம் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் லீனியர் அல்லது நான்லீனியர் ஆக இருக்கலாம் x ஆனது y ஐ அதிகரித்தால் அல்லது ஒரே மாதிரியாகக் குறைத்தால் ஸ்பியர்மேனின்spearman's ரேங்க் கோரிலேஷன் மிக அதிகமாக இருக்கும் எனவே x அதிகரிக்கும் போது y அதிகரிக்கும் x அதிகரிக்கும் போது y ஒரே மாதிரியாகக் அதிகரிக்கும் ஒரு வழக்காகும் ஆனால் இந்த விஷயத்தில் வலது கை பக்கத்தில் இருப்பது ஒரு நான்லீனியர் ரிலேஷன்ஷிப் ஆகும் இடது கை பக்கத்தில் உள்ள படம் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது நாம் ஸ்பியர்மேனின் ரேங்க் கோரிலேஷனில் அதே டேட்டா செட்டுக்கு பயன்படுத்தி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே ஸ்பியர்மேனின் ரேங்க் கோரிலேஷனில் நாம் செய்வது ரியல் டேட்டாவை ரேங்க் டேட்டாவாக மாற்ற வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த கேஸில் என்னிடம் 10 டேட்டா பாயிண்டுகள் உள்ளன என்று சொல்லலாம் xi என்பது 2 மற்றும் 10 1 மற்றும் 10 க்கு இடையில் உள்ள ஒரு அளவை எடுத்தது போன்றது அதேபோல் y 1 மற்றும் 10 க்கு இடையில் ஒரு மதிப்பாகும் எனவே நாங்கள் செய்திருப்பது என்னவென்றால் x இன் அனைத்து தனிப்பட்ட வேல்யூகளையும் பார்த்து அதற்கு ஒரு ரேங்க் ஒதுக்கப்பட்டு உள்ளது உதாரணமாக இந்த கேஸில் x இன் மிகக் குறைந்த வேல்யூ 2 மற்றும் அதற்கு ரேங்க் 1 வழங்கப்படுகிறது அதற்கு அடுத்த மிக உயர்ந்த x இன் வேல்யூ 3 அதற்கு ரேங்க் 2 வழங்கப்படுகிறது எனவே இந்த பாயிண்ட்கள் அனைத்திற்கும் ரேங்க் அளித்துள்ளோம் இப்போது ஆறாவது மற்றும் முதல் வேல்யூ இரண்டும் பிணைக்கப்பட்டுள்ளதைக் கவனிக்கிறோம் எனவே அது 6 மற்றும் 7 வது ரேங்க் இன் மிட்வேயில் அதாவது அதன் பாதியில் உள்ள ரேங்க்கை பெறுகின்றது எனவேடய் இருப்பதால் அதற்கு 6 5 ரேங்க் வழங்கியுள்ளோம் இதேபோல் 2 க்கும் மேற்பட்ட வேல்யூகள் டய் செய்யப்பட்டிருந்தால் இந்த ரேங்க்களை நாங்கள் எடுத்து ஈகுவள் வேல்யூகளைக் கொண்ட டேட்டா பாயிண்ட்களின் எண்ணிக்கையால் அவற்றின் ஆவரேஜ் கொண்டு அதற்கேற்ப நீங்கள் ரேங்க் அளிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக y தொடர்புடைய வேல்யூகளையும் நான் ரேங்க் அளித்துள்ளோம் எடுத்துக்காட்டாக இங்கே பத்தாவது வேல்யூ ரேங்க் 1 ஐக் கொண்டுள்ளது மேலும் எட்டாவது வேல்யூ 2 வது ரேங்க் கொண்டுள்ளது இதேபோல் நாம் அனைத்திற்கும் ரேங்க் அளித்துள்ளோம் இப்போது ரேங்க் கிடைத்ததும் ரேங்கில் உள்ள வித்தியாசத்தை கணக்கிடுகிறோம் எனவே இந்த கேஸில் முதல் டேட்டா பாயிண்டில் உள்ள ரேங்க்கின் வேறுபாடு 2 ஆகும் அதை நாம் ஸ்கொயர் செய்கிறோம் அதேபோல் xi மற்றும் yi க்கு இடையில் உள்ள டேட்டாகளில் இரண்டாவது டேட்டா பாயிண்டில் உள்ள வித்தியாசத்தை எடுத்துக் கொள்கிறோம் இது 2 மற்றும் அதன் ஸ்கொயர் 4 ஆகும் எனவே இதுபோன்று ரேங்க்களில் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து அதனை ஸ்கொயர் செய்து முடிவாக d ஸ்கொயர் வேல்யூகள் என்று அழைக்கப்படுவதைப் பெறுவோம் எல்லா வேல்யூகளுக்கும் கூட்டுத்தொகை எடுத்து இந்த கோயபிசியண்ட்டை கணக்கிடுகிறோம் இந்த கோயபிசியண்ட் 1 மற்றும் 1 இடையில் இருக்கும் 1 ஒரு நெகட்டிவ் அசோஷியேஷனை குறிக்கும் மற்றும் 1 வேறியபிள்களுக்கு இடையில் பாசிட்டிவ் அசோஷியேஷனை குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட கேஸில் ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் 0 88 ஆக மாறும் நான் முன்பு சொன்னது போல் சில விஷயங்களைப் பார்ப்போம் 0 என்றால் எந்த தொடர்பும் இல்லை y மற்றும் x க்கு பாசிட்டிவ் அசோசியேஷன் இருக்கும்போது rs மதிப்புகள் அல்லது ஸ்பியர்மேனின் வேல்யூ பியர்சனின் கோரிலேஷன் போல 1 ஆக இருக்கும் அதேபோல் x உடன் y குறையும் போது ஸ்பியர்மேனின் ரேங்க் கோரிலேஷன் 1 க்கு நெருக்கமாக இருக்கக்கூடும் என்று உங்களுக்குத் தெரியும் பியர்சனுக்கும் ஸ்பியர்மேனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஸ்பியர்மேன் ஆர்டினல் வேறியபிள்களுக்கு மட்டுமல்லாமல் y மற்றும் x க்கு இடையில் ஒரு நான்லீனியர் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பயன்படுத்தலாம் ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் அதிகமாக இருந்தாலும் அது 0 ஆக இருக்க வாய்ப்பில்லை அதற்கு ஒரு நியாயமான அதிக வேல்யூ இருக்கும் எனவே y மற்றும் x க்கு இடையில் என்ன ரிலேஷன்ஷிப் உள்ளது என்பதற்கும் மற்றும் அதை வேறுபடுத்துவதற்கும் பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த கேஸில் அன்ஸ்காம்பே டேட்டா செட்டிற்கு இதைப் பயன்படுத்துவோம் முதலாவதிற்கு ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் அதிகமாக இருக்கும் இரண்டாவதிலும் நியாயமான அதிக வேல்யூவை காணலாம் உண்மையில் இந்த எல்லாவற்றிற்கும் பியர்சன் ஒரே மாதிரியாக இருப்பதற்கான அறிகுறியாகும் மூன்றாவதில் 0 99 ஆகவும் மிகவும் அதிகமாக உள்ளது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் x க்கும் y க்கும் இடையில் மிகவும் வலுவான அசோசியேஷன் இருப்பதைக் குறிக்கிறது இதை நாங்கள் cos x எடுத்துக்காட்டுக்கும் y2xy2 எடுத்துக்காட்டுக்கும் உபயோகித்தோம் என்று வைத்துக்கொள்வோம் இவற்றுக்கான ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் நியாயமான அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பியர்சனின் கோரிலெசன் குறைவாக இருந்தாலும் அது 1 க்கு அருகில் இருக்காது ஆனால் அது அதிகமாக இருக்கும் இது அவற்றிற்கு இடையே ஒருவித நான்லீனியர் ரிலேஷன்ஷிப் உள்ளது என்பதை குறிக்கிறது ஆகவே ஆர்டினல் வேறியபிள்களுக்குப் பயன்படுத்தப்படும் மூன்றாவது வகை கோரிலேஷன் கோயபிசியன்ட் கெண்டலின்kendall's ரேங்க் கோரிலேஷன் என அழைக்கப்படுகிறது மேலும் இந்த கோரிலேஷன் கோயபிசியன்ட் ஆர்டினல் வேறியபிள்களுக்கு இடையிலான அசோசியேஷனை அளவிடுகிறது இவற்றை கண்கார்டன்ட் பேர் மற்றும் டிஸ்கண்கார்டன்ட் பேர் என்றும் பிரிக்கலாம் நீங்கள் வேல்யூகளைப் பார்த்து 2 அப்சர்வேஷன்களை ஒப்பிட்டுப் பாருங்கள் இது x1 y1 மற்றும் x2 y2 ஆக இருக்க வேண்டும் x1x2 ஆக இருந்தால் அதன் தொடர்புடைய y1 y1y2 இருந்தால் அதாவது x அதிகரித்து y யையும் அதற்கேற்ப அதிகரித்தால் இந்த 2 டேட்டா பாயிண்டுகள் கண்கார்டன்ட் என்று கூறப்படுகிறது இதேபோல் x1x2 ஆக இருக்கும்போது அதனுடன் தொடர்புடைய y1y2 ஆக இருந்தால் அது ஒரு கண்கார்டன்ட் பேர் என்று சொல்கிறோம் அதாவது x குறைந்து y யையும் அதற்கேற்ப குறைந்தாலும் இந்த 2 டேட்டா பாயிண்டுகள் கண்கார்டன்ட் என்று கூறப்படுகிறது பின்னர் ஒரு கண்கார்டன்ட் பேர் என்றும் சொல்கிறோம் அதாவது x அதிகரிக்கும் போது y அதிகரிக்கிறது அல்லது x குறையும்போது y குறைகிறது என்றால் இந்த 2 டேட்டா பேர்களும் கண்கார்டன்ட் பேர் என்று கூறுகிறோம் மறுபுறம் ஒரு எதிர் வகையான ரெலேஷன்ஷிப் இருந்தால் நீங்கள் 2 டேட்டா பாயிண்டுகள் x1 y1 மற்றும் x2 y2 ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் அந்த டேட்டா பாயிண்டுகளை பார்த்தால் x1x2 ஆனால் அதனுடன் தொடர்புடைய y1y2 ஆக இருந்தால் அல்லது x1x2 ஆனால் அதனுடன் தொடர்புடைய y1y2 ஆக இருந்தால் அது ஒரு டிஸ்கார்டன்ட் பேர் என்று கூறுகிறோம் எனவே உங்கள் மாதிரியில் உள்ள ஒவ்வொரு பேரையும் அப்சர்வேஷனில் எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் அது கண்கார்டன்ட் பேரா அல்லது டிஸ்கார்டன்ட் பேரா என்று ஒதுக்குகிறோம் ஒரு உதாரணத்தை எடுத்து அதைப் பார்ப்போம் ஆகவே கண்கார்டன்ட் பேர்களின் எண்ணிக்கையும் டிஸ்கார்டன்ட் பேர்களின் எண்ணிக்கையும் கிடைத்தவுடன் அவற்றுக்கிடையேயான வித்தியாசத்தை n2 ஆல் வகுக்கிறோம் அது கெண்டலின்kendell's என அழைக்கப்படுகிறது இங்கே உள்ள சுமார் 7 அப்சர்வேஷன்களில் ஒரு பொருளை நாம் எடுத்துக் கொள்ளலாம் 7 வெவ்வேறு ஒயின்கள் அல்லது தேநீர் அல்லது காபி என்று சொல்லலாம் தேநீர் அல்லது காபி அல்லது ஒயின் ஆகியவற்றின் சுவையை 1 முதல் 10 வரை ரேங்க்கள் கொடுத்து மதிப்பிட்ட இரண்டு நிபுணர்கள் உள்ளனர் முதலாவதிற்கு நிபுணர் 1 ரேங்க் 1 அளிக்கிறார் மற்றும் நிபுணர் 2 முதலாவதிற்கு அதே ரேங்க் 1 அளிக்கிறார் இரண்டாவதை நிபுணர் 1 2 வது இடத்தில் வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் நிபுணர் 2 அதை ஒரு அளவில் வரிசைப்படுத்துகிறார் அதற்கு 3 வது இடத்தை கொடுக்கிறார் இதேபோல் மற்ற 7 வெவ்வேறு பொருட்களுக்கும் செய்கின்றனர் இப்போது நீங்கள் டேட்டா பாயிண்ட் 1 மற்றும் டேட்டா பாயிண்ட் 2 ஐ ஒப்பிடுகிறீர்கள் இந்த விஷயத்தில் நிபுணர்களின் கருத்து 2 என்பது 1 ஐ விட சிறந்தது என்று சொல்லலாம் மேலும் நிபுணர் 2ம் 2 1 ஐ விட சிறந்தது என்று கூறுகிறார் எனவே இது ஒரு கண்கார்டன்ட் பேர் எனவே 1 மற்றும் 2 ஆகியவை கண்கார்டன்ட் அதுதான் இங்கே குறிக்கப்படுகிறது இதேபோல் நான் டேட்டா பாயிண்ட் 1 மற்றும் 3 ஐப் பார்த்தால் நிபுணர் 1 3 1 ஐ விட சிறந்தது நிபுணர் 2 3 1 ஐ விட சிறந்தது என்று கூறுகிறார் எனவே இது ஒரு கண்கார்டன்ட் பேர் இதேபோல் நீங்கள் 2 மற்றும் 3 ஐப் பார்த்தால் 3 2 ஐ விட சிறந்தது என்று இரண்டு நிபுணர்களும் கூறுகின்றனர் எனவே இது ஒரு கண்கார்டன்ட் நாம் நான்காவதை பார்ப்போம் முதலாவது நிபுணர் 1 இது சிறந்தது என்று சொல்வது போல் தெரிகிறது நிபுணர் 2 இது சிறந்தது என்கிறார் இது ஒரு கண்கார்டன்ட் என்றும் கூறுகிறார் ஆனால் 2 மற்றும் 4 ஐ ஒப்பிட்டுப் பார்த்தால் நிபுணர் 1 4 2 ஐ விட சிறந்தது என்று கூறுகிறார் ஆனால் நிபுணர் 2 அதை ஏற்கவில்லை 4 2 ஐ விட மோசமானது என்று அவர் கூறுகிறார் எனவே D ஆல் குறிக்கப்படும் ஒரு டிஸ்கார்டன்ட் பேர் டேட்டா உள்ளது எனவே 4 மற்றும் 2 ஆகியவை டிஸ்கார்டன்ட் 4 மற்றும் 3 டிஸ்கார்டன்ட் இதேபோல் இங்கே 5 மற்றும் 1 கண்கார்டன்ட் 5 மற்றும் 2 கண்கார்டன்ட் என்றும் பலவற்றை இது கூறுகிறது எனவே ஒவ்வொரு பேரிற்கும் இடையே n2 பேர்ஸ் வரை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் இந்த பேர்ஸ் அனைத்தையும் கண்கார்டன்ட் அல்லது டிஸ்கார்டன்ட் என கிளாஸிபை செய்துள்ளோம் மேலும் 6 டிஸ்கார்டன்ட் பேர்ஸ்களும் 15 கண்கார்டன்ட் பேர்ஸ்களும் இருப்பதைக் காண்கிறோம் மேலும் கெண்டலின் கோயபிசியன்ட்டை நாம் கணக்கிடலாம் அடிப்படையில் இது அதிகமாக இருந்தால் இரண்டு நிபுணர்களிடையே பரந்த உடன்பாடு சரியாக இருக்கிறது என்று பொருள் எனவே அடிப்படையில் நாம் சொல்கிறோம் y மற்றும் x ஒன்றுக்கொன்று அசோசியேட்டட் மேலும் ஒரு வலுவான அசோசியேசன் உள்ளது இல்லையெனில் அது வலுவாக அசோசியேட் ஆகவில்லை அல்லது நிபுணர் 2 நிபுணர் 1 உடன் முற்றிலும் உடன்படவில்லை என்றால் நீங்கள் நெகட்டிவ் வேல்யூக்கள் கூட பெறலாம் எனவே அதிக நெகட்டிவ் வேல்யூ அல்லது அதிக பாசிட்டிவ் வேல்யூ 2 வேறியபிள்கள் xi மற்றும் yi இந்த கேஸில் ஒன்றுக்கொன்று அசோசியேட் ஆனவை என்பதைக் குறிக்கிறது மீண்டும் இதை ஆர்டினல் வேறியபிள்களிள் பயன்படுத்தலாம் ஏனெனில் இந்த எடுத்துக்காட்டில் நாம் பார்த்தபடி இங்கே ரேங்க் வேல்யூகளுடன் வேலை செய்யும் எனவே இந்த அன்ஸ்காம்பே டேட்டா செட்டிற்கு கெண்டலின் ரேங்க்கில் இதைப் பயன்படுத்தினால் இந்த லீனியர் கேஸில் இது குறைந்துவிட்டாலும் பியர்சன் மற்றும் ஸ்பியர்மேன் கோரிலேஷன் கோயபிசியன்ட் உடன் ஒப்பிடும்போது வேல்யூ குறைந்துவிட்டது என்பதைக் காண்கிறோம் அது இன்னும் நியாயமான அதிக வேல்யூவை கொண்டுள்ளது இந்த கேஸில் இது அதிகமாக உள்ளது பொதுவாக நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் டேட்டாகளில் நீங்கள் 6 6 அல்லது 0 7 க்கு அப்பால் உள்ள வேல்யூவை பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்க முடியாது நீங்கள் பொதுவாக உங்களை நல்வாய்ப்ப்புடையவர்கள் என்று கருத வேண்டும் ஏனென்றால் வேறியபிள்கள் இடையேயான ரிலேஷன்ஷிப் இன் தன்மையை நாம் அரிதாகவே அறிந்திருக்கிறோம் ஏனெனில் நாம் அவற்றை மாடலாக மாற்ற முயற்சிக்கிறோம் எனவே இந்த நான்லீனியர் ரிலேஷன்ஷிப் கேஸில் கெண்டலின் ரேங்க்கிற்கு ஒரு நியாயமான அதிக கோரிலேஷன் கோயபிசியன்ட்டை நீங்கள் மீண்டும் காண்கிறீர்கள் கடைசியாக மீண்டும் அது பூரணமாக லீனியர் ஆகும் எனவே நீங்கள் அவற்றிற்கு இடையே மிக அதிக அசோசியேஷன் ஐ பெறுகிறீர்கள் எனவே உண்மையிலேயே நீங்கள் மாடலை உருவாக்குவதற்கு முன்பு ஒரு ஆரம்ப யோசனையைப் பெற இதைப் பயன்படுத்தலாம் நிச்சயமாக 2 வேறியபிள்கள் எளிதானது நீங்கள் இதை பிளாட் செய்து கோரிலேஷன் கோயபிசியன்ட்டை கணக்கிடலாம் மற்றும் இருக்கக்கூடிய அசோஷியேஷன் இன் வகை குறித்த ஆரம்ப மதிப்பீட்டைப் பெற முயற்சி செய்யலாம் பின்னர் மேலே சென்று நீங்கள் விரும்பும் மாடல்கள் வகையைத் தேர்வுசெய்ய முயற்சிக்கவும் மற்றும் இது லீனியர் ரெக்ரெஸ்ஸன்க்குள் செல்வதற்கு முன் நாம் பார்க்கும் முதல் விஷயம் எனவே லீனியர் ரெக்ரெஸ்ஸன் மாடலை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றி அடுத்த வகுப்பில் பார்ப்போம்